வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் பண நிர்வாகத்தின் 2 மாடல்கள் பற்றி விவாதித்தோம் அதாவது 2 மாதிரிகள் பற்றி பேசினோம் முதலாவது செர்டைனிட்டி மாடல் ஆகிய 2 மாதிரிகள் பற்றி பேசினோம் நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்பது ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிப்பது எப்படி அல்லது நிறுவனத்தில் இருக்கும் பணத்தின் வரம்பைக் வசதியாக வைப்பது போதுமான பணப்புழக்கத்தை பராமரிப்பதற்கான இரு நோக்கங்களையும் இதில் காண்போம் மேலும் திவால் ஆகாமல் தவிர்ப்பது எப்படி என்று அறியலாம் முந்தைய வகுப்பில் சொன்னேன் செலுத்த வேண்டிய மேலாண்மை அல்லது செலுத்த வேண்டிய கணக்குகளின் நிர்வாகத்திற்கு நகர்வோம் அவைதான் கரெண்ட் லியாபிலிடீஸ்என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் அதற்கு முன்னர் இந்த பணத்தைப் பற்றி மேலும் சில விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் இதை தான் பண மேலாண்மை அல்லது குறிப்பாக பணப்புழக்க மேலாண்மை என்று அழைக்கிறோம் நாங்கள் முன்னர் பணப்புழக்கத்தைப் பற்றி பேசினோம் நிறுவனத்தில் போதுமான பணப்புழக்கத்தை பராமரிக்கவும் நிறுவனத்தில் பணம் மற்றும் பணப்புழக்கம்உள்ளதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே பணத்தை ரொக்கமாகவோ சந்தைப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாகவோ நிறுவனத்தில் வைத்திருக்க முடியும் இப்படி பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் ஆனால் பணப்புழக்கத்தைக் கையாள்வதற்கும் சொல்வதற்கும் வேறு சில முக்கியமான கருத்துக்கள் உள்ளன நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையைப் புரிந்து கொள்ளுங்கள் இன்று பணப்புழக்க மேலாண்மை பற்றி பேசுவோம் பணப்புழக்க மேலாண்மை பற்றி இன்னும் கொஞ்சம் அதாவது இன்னும் 1 விஷயத்தை நான் உங்களுடன் பேசுவேன் உங்களுடன் பேசுவது முக்கியமானது விண்டோ டிரசிங் ஈடுபடுகின்றன வெளிப் பார்வைக்காக அல்லது விண்டோ டிரசிங் மேம்படுத்துகின்றன விண்டோ டிரசிங் மூலம் அல்லது உண்மையில் அவர்கள் காண்பிக்கக் கூடிய அதிகப்படியான பணப்புழக்கத்தைக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செலுத்த வேண்டிய கணக்குகளின் மேலாண்மை அதாவது அக்கவுண்ட்ஸ் பேயபிள் என்ற இந்த இரண்டு விஷயங்களைப் பற்றி இங்கே பேசுவோம் எனவே பணப்புழக்க மேலாண்மை பற்றி பேசும்போது பொதுவாக 3 விகிதங்களையும் இந்த 3 விகிதங்களை கணக்கிடுவது பற்றியும் படித்து இருப்போம் என்று நினைக்கிறேன் இந்த விகிதங்களை கடந்த காலத்திலும் விரிவான வழிமுறைகளிலும் நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த 3 விகிதங்களின் உதவியுடன் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையை மதிப்பாய்வு செய்யலாம் இது கரண்ட் ரேஷியோ இருக்கும் தற்போதைய விகிதத்தை 1 33 1 என்று கணக்கிட முயற்சிக்கிறோம் இதற்கு முன்பு இது 2 1 ஆக இருந்தது ஆனால் இப்போது அது திருத்தப்பட்டு 2 லிருந்து கீழே கொண்டு வரப்பட்டுள்ளது 1 51 முதல் 1 33 1 வரை குறைக்கப்பட்டுள்ளது எனவே இது தற்போதைய விகிதமாகும் இந்த விகிதத்தை நாம் பல முறை விவாதித்தோம்விரைவான விகிதம் ஆகும் எனவே இங்கு நாம் காண்பது இந்த விகிதங்களின் விளக்கத்தினை வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனத்தின் பணப்புழக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதைத் தான் ஆனால் இந்த 3 விகிதங்கள் நிறுவனத்தின் பணப்புழக்கத்தைக் அறிய போதுமானதாக இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் நடப்பு விகிதம் அதாவது கரண்ட் ரேஷியோ கிடைக்கும் அதை தான் நாம் இங்கே கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் கரண்ட் அசட் விரைவான சொத்துக்கள்என்று அழைக்கப்படுகின்றன இவை தற்காலிக சொத்துக்களில் சரக்கு இருப்பை தவிர்த்த பிறகு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் ஆகும் எனவே நிறுவனத்தில் உள்ள விரைவான சொத்துக்களின் மதிப்பை தற்காலிக பொறுப்புகளின் கூட்டுத் தொகையை வைத்து வகுத்தால் கிடைப்பது குயிக் ரேஷியோ சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் என அழைக்கப்படும் எனவே இந்த 3 விகிதங்களை பொதுவாக நாம் கணக்கிடுகிறோம் அதே நேரத்தில் ஒரு நிறுவனத்தின்பபணப்புழக்க நிலையைப் பற்றியும் படிக்க வேண்டும் இதை தவிர வேறு சில பணப்புழக்க விகிதங்களும் உள்ளன எடுத்துக்காட்டாக பெறத்தக்கவைகள் வருவாய் விகிதம் நாம் பெறத்தக்க வருவாய் விகிதத்தை கணக்கிடுகிறோம் அங்கு விற்றுமுதல் கணக்கிடுகிறோம் கணக்குகள் பெறத்தக்கவைகள் மற்றும் பெறத்தக்கவைகளின் வருவாய் விகிதத்தை கணக்கிடுவதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் கிரெடிட் விற்பனையை அல்லது மொத்த விற்பனையை எடுத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையில் நாம் மூன்று விகிதங்களைக் கணக்கிடுகிறோம் எனவே நீங்கள் பெறத்தக்கவைகள் விற்றுமுதல் விகிதத்தின் உதவியுடன் கணக்கிடும்போது மொத்த விற்பனையை சரியாக எடுத்துக்கொண்டு சராசரி பெறத்தக்கவைகளால் வகுக்கிறோம் சராசரி கணக்குகள் என்பதை பெறத்தக்கவைகளின் தொடக்க மற்றும் இறுதி இருப்பு இரண்டையும் கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும் எனவே மொத்த விற்பனை சராசரி பெறத்தக்கவைகள் வைத்துக்கொண்டு ஒப்பிடும் பொழுது மேலே உள்ள விகிதம் அதிகமாக வருமானால் அது ஒரு நல்ல நிலையை அடைந்ததாக நாம் வைத்துக் கொள்ளலாம் வகுப்போடு ஒப்பிடுகையில் மொத்த விற்பனையான எண்ணிக்கையின் அளவு அதிகமாகும் எனவே நிறுவனம் போதுமான பணப்புழக்கத்தை பராமரிக்கிறது என்று கருதுகிறோம் அதேபோல் மற்ற விகிதமும் உள்ளது இது ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ சரக்கு விற்றுமுதல் விகிதம் என அழைக்கப்படுகிறது 2 பகுதிகளின் கீழ் இதை நாம் படித்திருக்கிறோம் ஒன்று மூல வருவாய் விகிதம் கணக்கிடும் போது கணக்கிடும்போது மற்றும் பணப்புழக்க தென்படும் போது இதை நாம் பார்த்து இருக்கிறோம் ஏனெனில் இந்த சரக்குகளின் உதவியுடன் நிறுவனத்தின் பணப்புழக்கத்தை நாம் எவ்வளவு விரைவாக ஆய்வு செய்யலாம் எப்படி செய்யலாம் என்றால் சரக்குகளை எவ்வளவு வேகமாக விற்பனை செய்கிறோம் அல்லது பணமாக மாற்றுகிறோம் என்பதைப் பொறுத்து இது அமையும் எனவே இதை சரக்கு விற்றுமுதல் விகிதம் என்று அழைக்கிறோம் இதைக் கணக்கிடுவதற்கு C S எடுத்துக்கொண்டு வகுக்க வேண்டும் பொதுவாக நாம் முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்குகளை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் மொத்த சரக்குகளை கணக்கிட மூலப்பொருளின் மொத்த சரக்குகளையும் பாதி முடிக்கப்பட்ட சரக்குகளையும் முழுவதுமாக முடிக்கப்பட்ட சரக்குகளையும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே பணப்புழக்கத்தைப் படிப்பதற்கான மற்றொரு முறையாக தற்போதைய சொத்துக்கள் விகிதத்தையும் நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் பெறத்தக்க கணக்குகள் சரக்கு கையிருப்பு என்பதும் கரண்ட் அசட் தற்காலிக சொத்து பட்டியலில் உள்ளதால் இதை வைத்து நாம் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலை தன்மையை கண்டுபிடிக்கலாம் இதற்கு கடனளிப்பாளர்களின் வருவாய் விகிதம் அல்லது கணக்குகளை கணக்கிட முயற்சிப்பதன் மூலம் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலை செலுத்த வேண்டிய வருவாய் விகிதம் ஆகியவற்றைப் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அங்கு இதை கணக்கிட கொள்முதல் அல்லது மொத்த கொள்முதல் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் கடனாக கொள்முதல் செய்த பொருட்களை எடுத்துக்கொள்ள இயலாது இதன்மூலம் செலுத்தவேண்டிய கணக்கின் சராசரியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இதிலிருந்து ஆறு விகிதங்களை கற்றுக் கொண்டிருக்கிறோம் இதை வைத்துக் கொண்டு நாம் ஒரு நிறுவனத்தின் உடைய பணப்புழக்கம் நிலையை அதனுடைய தன்மையை அதுமட்டுமல்லாமல் ஒரு நிறுவனத்தின் நிதி கட்டமைப்பையும் தெரிந்துகொள்ளலாம் இதைத்தான் முந்தைய வகுப்புகளிலும் நாம் பேசியிருக்கிறோம் நாம் கண்டுபிடித்த ஆறுவகையான விகிதங்கள் அதாவது கரண்ட் ரேஷியோ ஆகிய அடிப்படையான சான்றுகளை வைத்து ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைமையை கணிக்கும் தந்திரத்தை பயின்று விட்டோம் நாம் இப்பொழுது மேலும் ஒரு விகிதத்தை 6 விகித கணக்கீடு களோடு சேர்த்து படிக்க இருக்கிறோம் ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைமையை அல்லது பண புழக்க நிலையை அறிந்துகொள்ள நிதி மேலாண்மை நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்டு உபயோகப்படுத்துவதாக அமைந்துள்ளது அது என்னவென்றால் முதலில் உள்ள மூன்று விகிதங்களை அதாவது கரண்ட் ரேஷியோ நான் முன்னர் கூறியது விடுத்து மேலும் ஒரு விகிதத்தை கணக்கிடுவது எப்படி என்று இங்கே நான் கூற இருக்கிறேன் அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு நிறுவனத்தை நல்ல முறையில் ஆராய்ந்து அறிந்து விட முடியும் அதற்காக நாம் இங்கே எடுத்துக் கொள்ளப் போவது மூன்று விதமான கணக்குகளை ஒன்று இருப்புக் கணக்கு மற்றொன்று கொடு படவேண்டியது மற்றொன்று பெறவேண்டிய கணக்குகள் இதை வைத்துக்கொண்டு இவற்றின் விகிதத்தை சரி பார்க்கையில் முன்னமே கூறிய ஏழு விதமான விகிதங்களை நாம் தயார் செய்து படித்தால் ஒரு நிறுவனத்தின் நிதி நிலையை அல்லது பண மதிப்பை மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும் எந்தவொரு சப்ளையரும் நிறுவனத்திற்கு பொருட்களையோ அல்லது கடனையோ வழங்க விரும்பினால் அல்லது எந்தவொரு வங்கியும் கடனையோ அல்லது பணி மூலதனக் கடன் அல்லது CC வரம்பு மூலம் நீட்டிக்க வேண்டும் என்று கூற விரும்பினால் அவர்கள் நிறுவனத்திற்கு நிதி உதவியை வழங்க விரும்பினால் இந்த விகிதங்களின் அடிப்படையில் வழங்குவது மட்டுமே சாத்தியமாகும் ஆனால்அந்த நிறுவனத்தால் கடமைகளை எப்போது செலுத்த முடியும் என்பதையும் அவை நிலுவைத் தொகையாக மாறும் என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள் எனவே நிறுவனத்தில் போதுமான பணப்புழக்கம் இருக்க வேண்டும் ஆகையால் அந்த பணப்புழக்க நிலையைப் தெரிந்துகொள்ள அல்லது நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையைப் புரிந்து கொள்ள 7 விகிதங்களின் மொத்தக் கூட்டத்தைப் அதாவது 7 விகிதங்களின் மொத்த தொகுப்பை நாம் படிக்க வேண்டும் எனவே ஏழாவது விகிதம் என் ஆர்நிகர பணப்புழக்க விகிதம் என அழைக்கப்படும் நெட் லிக்கிவிட்டிட்டி ரேஷியோ வரம்பு ஆகியவை ஆகும் மேலும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத சிசி வரம்பு கழித்தல் வர்த்தக கடன் வழங்குநர்கள் மற்றும் நிலுவையில் உள்ள செலவுகள் சிசி வரம்பு என்ற கருத்தை நாம் விரிவாக விவாதித்தோம் எடுத்துக்காட்டாக 2 இருப்புக்கள் உள்ளன எந்தவொரு வங்கியும் சிசி வரம்பு கணக்கு அதே வங்கியிலோ அல்லது பிற வங்கிகளில் இருக்கலாம் நிறுவனத்தின் மொத்த ரசீது மற்றும் கொடுப்பனவுகள் எதுவாக இருந்தாலும் இப்போதே இந்த கணக்கின் மூலம் வழிநடத்தப்படும் எனவே உதாரணமாக நீங்கள் 10 லட்சம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள்சிசி வரம்பு என்பது வங்கியின் அனுமதியாகும் அதாவது நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும் இந்த இருப்புக்கு எதிராக காசோலைகளை எழுத முடியும் மேலும் அவர்கள் இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக முதல் காசோலை 2 லட்சம் ரூபாய் அதனால்இப்போது நிறுவனத்தின் இருப்பு சரியாக 8 லட்சம் ரூபாயாக குறையும் அடுத்த நாள் நிறுவனம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் நிறுவனத்தின் இருப்பு 11 லட்சமாக மாறும் இந்த வழியில் நிறுவனத்தின் இருப்பு சிசி வரம்பு கணக்கின் இருப்பு அல்லது இருப்பு வைத்திருக்கும் ஏற்ற இறக்கத்தைத் காட்டும் சில நேரங்களில் அது அனுமதித் தொகையை விட அதிகமாகிவிடும் சில நேரங்களில் கொடுக்க வேண்டிய தொகையை விட பெற வேண்டிய தொகை அதிகமாக இருக்கலாம் அல்லது பெற வேண்டிய தொகையை விட கொடுக்க வேண்டிய தொகை அதிகமாகவும் இருக்கலாம் உதாரணமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ள சிசி நாம் சேர்த்துக் கொள்ளலாம் இதை நாம் தற்போதைய சொத்துக்கள் என்று கூறுவதைவிட சொத்துக்கள் அல்லது நம்முடைய மனநிலையை காட்டும் பணம் இருப்புகள் என்று நாம் கூறலாம் அதேபோல சிசி லிமிட் இருக்கும் வரை அதாவது எட்டு லட்சம் வரம்பை அடையும்வரை கவலை கொள்ளாமல் தங்களுடைய வியாபாரத்தை தொடரலாம் நிபுணர்கள் கூறுவது போல எண்ணிலார் நெட் லிக்விடிட்டி ரேஷியோஆகியவைகளை கூட்டினால் கிடைக்கக்கூடியது இதைக்கொண்டு தற்போதைய பொறுப்புகளை அல்லது கடன்களை கழித்தால் நமக்கு கிடைக்க கூடியது தற்போதைய கடன் களிலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது 2 மட்டும் அவை என்னவென்றால் 1 கொடு படவேண்டிய கணக்குகள் மற்றொன்று கடன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை கொடுபட வேண்டிய தொகை என்பது தொழிலாளர்களுடைய சம்பளம் கொடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ள அவர்களுடைய சம்பளம் அல்லது மின்சார கட்டணம் அல்லது தண்ணீர் கட்டணம் சிலநேரங்களில் கொடு படவேண்டிய வரியையும் குறிக்கும் பொது நாம் இவை குறுகி உடை இவர் நாம் கறி நமக்கு கிடைப்பது தற்போதைய படங்களின் நிலவரம் இறுதியாக நான் செய்ய இருப்பது என்னவென்றால் தற்போதைய சொத்துக்களை மொத்த சொத்துக்களையும் வகுக்க வேண்டும் இதன் மூலம் நம்முடைய மொத்த சொத்துக்கள் நிகழ்வு சொத்துக்களை விட எத்தனை மடங்கு உள்ளது என்ற விவரத்தை இதன் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் நமக்கு கொடுக்கக்கூடிய கடனா ளர்கள் நம்முடைய இந்த விகிதம் அதிகமாக இருந்தால் தாராளமாக நிதியை அளி ப்பார்கள் அதுமட்டுமல்லாமல் ஒரு நிறுவனம் தன்னுடைய தற்போதைய சொத்துக்களை எப்பொழுதும் மொத்த சொத்துக்களுடன் அதிகமான விகிதத்தில் வைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்த வேண்டும் அப்படி அவர் வைத்திருந்தால் தைரியம் கொள்வார்கள் எங்கள் நிகர சொத்துக்கள் அதிகம் அதுமட்டுமல்லாமல் கையிருப்பு தொகையை அதிகமாக உள்ளது என்று யாரிடம் வேண்டுமானாலும் காண்பித்து தங்களுடைய பணப்புழக்க நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இந்த விகிதத்தின் மூலம் ஒரு நிறுவனம் தங்களுடைய கையிருப்பு தொகையை குறைந்தபட்சமாக வைத்துக்கொண்டு மேலும் சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்களிலும் இதர குறுகியகால முதலீடுகளிலும் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்து வைத்துக் கொள்வதன் மூலம் பணத்திற்கான கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் பணத்தை கையில் வைத்திருப்பதன் மூலம் எந்தவிதமான பயனும் இல்லை அதே போல தங்களுடைய வங்கியில் உள்ள சிசி லிமிட் அதிகமாக உபயோகப் படும் படி பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் இந்த விகிதத்தை எப்படி பார்க்கலாம் என்றால் நாளையே ஒரு கடனாளர் நமக்கு கடன் கொடுக்க வேண்டி நம்முடைய வங்கியை அணுகி வங்கியில் உள்ள எண்ணிலார் விகிதம் எப்படி இருக்கிறது என்று கேட்கலாம் அது நல்ல முறையில் தேவையான அளவிற்கு இருந்தால் கடன் கொடுப்பார் எந்த தயக்கமும் இல்லாமல் நமக்கு வழங்குவார் அதேபோல நம்முடைய வங்கியும் நம்மிடம் அதிக தொகையை கையிருப்பு வேகமாக அல்லது வங்கியில் உள்ள பணமாக சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறினால் நாம் அப்படிப்பட்ட உபயோகப்படுத்தாத வைப்பதன் மூலம் பாதுகாப்பு இல்லை என்றோம் கூறலாம் நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்றால் நாமும் என் ஆர் விகிதம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த நிறுவனம் தன்னுடைய திவால் ஆகாத நிலையை நமக்கு வெளிப்படுத்தும் அதுமட்டுமல்லாமல் தன்னுடைய பணப்புழக்கத்தை சரியாக வைத்து இருக்கிறது என்று அர்த்தம் நாம் கடனாளியாக இருந்தால் வேறுவிதமாகவும் கடன் கொடுப்போர் ஆக இருந்தால் வேறு விதமாகவும் இந்த விகிதத்தை மதிப்பீடு செய்துகொள்ள வேண்டும் எப்படி விவாதிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் நான் முன்பே உங்களுக்கு கூறியுள்ளேன் அடுத்து நாம் இந்த வகுப்பை முடிப்பதற்கு முன் பார்க்க இருப்பது இன்னுமொரு விகிதம் கணக்கிடும் முறை அதை சரி செய்யப்பட்ட தற்போதைய விகிதம் இதுவரை நாம் பார்த்தது அசாதாரணமான தற்போதைய விகிதம் அதாவது சிம்பிள் கரண்ட் ரேஷியோ அனைத்து தனிப்பட்ட நடப்பு சொத்துக்கள் மற்றும் தற்போதைய கடன்களை அவற்றின் வருவாயுடன் நாம் சரிசெய்ய வேண்டும் இருப்புநிலை குறிப்பில் பொதுவாக இறுதி சரக்கு கையிருப்பை யும் வரவேண்டிய கடன் கூட்டுத் தொகையையும் வைத்துக்கொண்டு மனநிலையை புரிந்து கொள்வது எளிதான காரியமல்ல ஆகவே இந்த புதிய சொத்துக்களை நாம் வருவாயுடன் வரும் விகிதத்தில் ஒப்பிட்டுப் பார்க்கவேண்டும் சரக்கு இருப்பு வைத்து இருப்பது குற்றமல்ல இருந்தாலும் அதை எவ்வளவு விரைவாக நாம் பணமாக மாற்றுகிறோம் அல்லது விற்று தீரும் என்பதில் நம்முடைய நிதிநிலை தீர்மானிக்கப்படுகிறது குறிப்பாக இறுதி சரக்கு கையிருப்பு மற்றும் பெறப்பட வேண்டிய தொகை ஆகியவற்றை வருவாய் விகிதத்தில் கணக்கிடுவது மிக முக்கியம் அதற்கு ஏற்றார் போல தற்போதைய சொத்துக்களை நாம் தயார் படுத்திக்கொண்டு வருவாய் விகிதத்தை பிரதிபலிக்க செய்யலாம் சரியாக பட்ட வருவாய் விகிதத்தை அதாவது தற்போதைய விகிதத்தை கண்டுபிடிக்க நான் இங்கே ஒரு மாடலை உபயோக படுத்துகிறேன் இதன் மூலமாக நாம் ஒவ்வொரு தனியான தற்போதைய சொத்துக்களையும் தற்போதைய பொறுப்புகளையும் சரி செய்ய வேண்டும் எனவேஇது சரிசெய்யப்பட்ட தனிப்பட்ட நடப்பு சொத்து அல்லது நடப்புக் கடன்கள் அதாவது தற்போதைய சொத்து சாய்வைக் கணக்கிட வேண்டும் என்பதை சரிசெய்வதற்கான ஒரு முறையாகும் இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றால் தற்போதைய சொத்துக்களையும் தற்போதைய பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு அதை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள முறைப்படி கணக்கிட்டால் நமக்கு சரி செய்யப்பட்ட தற்போதைய விகிதம் கிடைக்கும்Adj CACLCACL1 1TURNOVER OF CACL அதேபோல சரி செய்யப்பட்ட தற்போதைய சொத்துக்களையும் சரி செய்யப்பட்ட தற்போதைய பொறுப்புக்களையும் வருவாய் விகிதத்துடன் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் இதன்மூலம் உண்மையான மதிப்பை சரிசெய்த தற்போதைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளிலிருந்து நாம் தற்போதைய விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிட்டுப் பார்த்துக்கொள்ளலாம் இதில் முக்கியமான கேள்வி என்னவென்றால் நம் கையிலுள்ள சரக்கு இருப்பு களை எவ்வாறு குறைந்தபட்ச இடைவெளியில் விற்று பணமாக்கும் என்பது மற்றும் நமக்கு வரவேண்டிய கடன் அவர்களின் கனவுகளை எப்படி வசூல் செய்வது அதை எப்படி பணம் ஆக மாற்றுவது என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஆகவே தான் இந்த டர்னோவர்அதாவது விற்பனை திறன் விகிதமானது எவ்வாறு அமைந்துள்ளது என்று ஒவ்வொரு தற்காலிக சொத்துக்களாக எடுத்து நாம் ஆராய்ந்து பார்த்து விடலாம் இங்கே ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் நாம் இந்த பகுதியை எப்படி செய்வது என்று பார்ப்போம் உதாரணமாக பெறத்தக்க கணக்குகள் அதாவது நமக்கு வரவேண்டிய கணக்குகளில் இருந்து 1200 மற்றும் சொத்து விகிதமாக 24 என்று வைத்துக்கொள்ளலாம் அதற்கு முன்பாக நாம் மொத்த விற்பனை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு மொத்தவிற்பனை 3000 மற்றும் சராசரி வரவேண்டிய தொகை 300 என்று வைத்துக்கொள்வோம் மொத்த விற்பனையை வரவேண்டிய தொகை கொடுத்தால் நமக்கு கிடைப்பது 10 பெறக்கூடிய கணக்குகள் என்ன என்றால் பெறக்கூடிய கணக்கின் கணக்கீட்டு விகிதம் 10 இதை 10 டைம்ஸ் என்று சொல்ல வேண்டும் இப்படி தான் இந்த மாடலில் இதை நாம் உபயோகித்து பார்ப்போம் 1200 நாம் பெறக்கூடிய கூட்டுத் தொகை அதோடு அதனுடைய விகிதம் 24 இதை எப்படி சரி செய்வது என்பதை பார்ப்போம் 1200 என்பது தற்போதைய சொத்து இங்கே உதாரணத்தில் கொடுக்கப்பட்டது அதை எடுத்துக்கொண்டு1200 1 1200 X0 9581150 கிடைக்கும் இதை நாம் கணக்கில் எடுத்துக் கொண்டேன் ஆனால் தற்போதைய சொத்துக்களில் எவ்வாறு இந்த விகிதம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று அறியமுடிகிறது அதாவது இருப்புநிலை குறிப்பில் 1200 ரூபாயாக இருக்கக்கூடிய பெறத்தக்க கணக்குகள் 1150 ஆக சரி செய்யப்படுகின்றன மீண்டும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் அதாவது இப்பொழுது வருவாய் விகிதம் 12 ஆக குறைக்கப்படுகிறது என்றால் இதை இந்த மாடலில் கணக்கிட்டால் 1200X0 916 1100 நமக்கு கிடைப்பது 1150 அல்ல 1100 ஆகவே நம்முடைய வருவாய் விகிதம் குறையக் குறைய நம்முடைய தற்போதைய சொத்துக்களும் குறைந்து கொண்டே போகும் அதனுடைய எதிரொலி நாம் இந்த விகிதத்தில் வைத்து சரி பார்த்துக் கொள்ளலாம் இதன் மூலம் நம்முடைய தற்போதைய சொத்துக்களை சரி செய்தும் கொள்ளலாம் நம்முடைய விகிதமும் 24 ஆக இருந்த பொழுது மொத்த விற்பனை அதிகமாக இருந்தது ஆனால் அது குறைந்த போது நம்முடைய சராசரி பெறத்தக்க கணக்குகள் அதிகமாக குறைந்து விட்டது ஆகவே இதில் நாம் கடனுக்கான விற்பனையை குறைவாக செய்துள்ளோம் என்று காண்பித்துக் கொள்ளலாம் மொத்த விற்பனையில் எல்லா விற்பனையும் உடனடி பண விற்பனையாக செய்ய முடியாது என்பதை நான் காண்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய 12 24 ஆன பொழுது கடன் விற்பனை மொத்த விற்பனையில் அதிக அளவாக இருந்தது ஒரு நிறுவன தன்னுடைய விற்பனை ஒப்பிடும் போது கடன் விற்பனை மற்றும் மொத்த விற்பனை அதிகமாகும் இங்கே காண்பிக்க முடியும் அப்படி விற்பனையை அதிகமாக காண்பிக்கும் பொழுது ஒரு நிறுவனத்தின் உடைய நற்பெயர் அல்லது அவர்களுடைய பண சூழல் வெகுவாக பாதிக்கப்படுகிறது ஒரு நிறுவனத்தின் பண நிலைமையை கேள்விக்குறியாக்குகிறது ஆகவே தற்கால சொத்துக்களையோ அல்லது தற்போதைய பொறுப்புக்களையோ மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் சரிபார்க்கப்பட்ட தற்போதைய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் உண்மையான நிலையை நாம் கண்டுபிடிக்க முடியும் சரியான நிதி நிலையையும் இந்த விகிதத்தின் மூலம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே நாம் விகிதத்தை அதற்கு தகுந்தார் போல வருவாய்க்கு தகுந்தார் போல் சரி செய்து கொள்ள வேண்டும் இதே போல தற்போதைய பொறுப்புகளையும் சரிசெய்யவேண்டும் அதுமட்டுமல்லாமல் நமக்கு வரக்கூடிய அல்லது பெறக்கூடிய கணக்கு தொகைகளை சரிசெய்ய முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு நிகர தற்போதைய விகிதம் கிடைக்கும் மேலும் ஒரு புதிய உத்தியை இப்பொழுது உபயோகப் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படிப் பயன்படுத்த வேண்டும் அல்லது கணக்கிட வேண்டும் என்றால் நம்முடைய தற்போதைய விகிதத்தை எல்லாவிதமான தற்போதைய சராசரி சொத்துக்களுடன் ஒப்பீடு செய்து சரி செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சொத்துக்களையும் தனித்தனியாக சரிபார்க்க வேண்டும் இங்கே பெறக்கூடிய கணக்குகளை வைத்துக்கொண்டு நாம் கண்டுபிடித்த 1150 ஒப்பீடு செய்ய வேண்டும் அடுத்ததாக நம்முடைய சரக்கிருப்பு 1500 என்று இருப்புநிலை குறிப்பில் இருந்தாள் அதை நாம் இம்முறையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 1300 ஆக இருக்கும் இப்படி செய்யும் பொழுது நம்முடைய தற்போதைய சொத்துக்களுக்கு என்ன நடக்கிறது என்றால் ஒவ்வொரு மதிப்பும் தன்னுடைய பிரதிபலிப்பை தற்போதைய சொத்துக்களின் மேல் செலுத்துகின்றன அதை நாம் இருப்புநிலை குறிப்பில் தெளிவாக பார்க்க முடியும் சில நேரங்களில் சொத்துக்களின் மதிப்பு கூடவோ குறையவோ செய்யலாம் பின்னர் நடப்பு சொத்துக்களை தனித்தனியாக சரி செய்து கொள்ள வேண்டும் அதன்பிறகு தற்போதைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை கணக்கிட்ட சரிபார்க்கப்பட்ட தற்போதைய விகிதத்தை வைத்துக்கொண்டு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்துக்கூற வேண்டும் இவ்வாறு சரி செய்யப்பட்ட இந்த விகிதத்துக்கும் அடிப்படை விதி என்பது 1 331 இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் தற்போதைய விகிதத்தை கணக்கிடும் பொழுது நாம் தற்போதைய சொத்துக்களையும் தற்போதைய பொறுப்புகளையும் மட்டும் எடுத்துக்கொள்வோம் அதில் விகிதத்தை கண்டுபிடிப்போம் ஆனால் தற்போது விகிதத்தை கண்டுபிடிக்கும் பொழுது தற்போதைய சொத்துக்களையும் தற்போதைய பொறுப்புகளையும் விற்றுமுதல் விகிதத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம் நிறுவனத்தின் உண்மையான பணப்புழக்க நிலையைப் புரிந்து கொள்ள தற்போதைய விகிதத்தை நாம் கணக்கிடுகிறோம் அதே நேரத்தில் இரண்டு நிகழ்வுகளிலும் 1 33 1 அடிப்படை விதி என்பதை உணர வேண்டும் எனவே ஒருநிறுவனத்தின் பணப்புழக்க நிலையைப் புரிந்துகொள்ளும்போது நாம் ஆய்வு செய்ய வேண்டியவை இந்த 2 முக்கியமான விகிதங்கள் ஒன்று நிகர பணப்புழக்க விகிதம் மற்றொன்று சரிசெய்யப்பட்ட தற்போதைய விகிதம் என்று கூறலாம் எனவே நாம் ஏற்கனவே பேசிய மற்ற விகிதங்களில் இந்த விகிதங்கள் பற்றி பேசியுள்ளோம் இதோடு கூட நாம் முன்னர் கூறியது போல தற்போதைய விகிதம் விரைவு விகிதம் சூப்பர் விரைவு விகிதம் ஆகியவற்றையும் வைத்து பணப்புழக்க நிலையை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் அத்துடன் பெறத்தக்க வருவாய் விகிதம் சரக்கு விற்றுமுதல் விகிதம் கடன் வழங்குநர்களின் வருவாய் விகிதம் ஆகிய பிற விகிதத்தை இங்கே நான் இங்கே சேர்க்கிறேன் தற்போதைய விகிதத்தையும் கணக்கிட்டால் ஏழாக கொள்ளலாம் ஆனால் என்எல்ஆர் சேர்த்து அது ஒரு நீண்ட பட்டியலே தயாராகிறது இவ்வாறாக நாம் தற்போதைய விகிதத்தையும் சராசரியாக தற்போதைய விகிதத்தையும் கணக்கிட்டு விகிதங்களின் அடிப்படையில் ஒரு நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையை புரிந்து கொள்ள முடியும் நாம் இங்கே கண்டுபிடித்துள்ள 78 விகிதங்களை வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனத்தின் பணப்புழக்கம் நிலை எவ்வாறு உள்ளது அவர்களால் பெற்ற கடனை உரிய நேரத்தில் செலுத்த முடியுமா அல்லது கெடு தேதிக்குள் அடைத்து விடுவார்களா அல்லது நொடித்துப் போகும் நிலையில் இருக்கிறார்களா என்பதை நுட்பமாக புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஒவ்வொரு கடனளிப்பவரும் அவர் நிதி வழங்குபவரோ அல்லது பொருள் கடனளிப்பவரோ அல்லது சேவைகளை வழங்குபவரோ எப்படி இருந்தாலும் அவர்கள் கடன் மூலம் வியாபாரம் செய்ய விரும்புகிறார்கள் அதாவது ஒவ்வொருவியாபாரியும் கடனில் வணிகம் செய்யத் தயாராக இருக்கிறார் அவர் கடனை நீட்டிக்கத் தயாராக இருக்கிறார் அவர்கடன் வழங்கலின் காலத்தை நீட்டிக்கத் தயாராக உள்ளார் அதேஅதேபோல சேவைகளையும் கடனில் வழங்க தயாராக உள்ளார்கள் ஆனால் அவரது பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்காக ஒரு நிறுவனம் தன்னுடைய பணப்புழக்க நிலையை சரியாக வைத்துக் கொண்டிருக்கிறதா இவர்களுக்கு கடன் கொடுக்கலாமா கொடுத்தால் திருப்பி பெறக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று பார்த்து வழங்க இருக்கிறார்கள் ஆகவே பணப்புழக்க நிலை சரியான அளவில் அதாவது தங்களுடைய நிதிநிலையை பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு நிறுவனத்தின் கடமையாகும் எனவே உதாரணமாக கிங்பிஷர் விமான நிறுவனங்களின் விஷயத்தில் திடீரென்று அது திவாலாகிவிட்டது என்றும் ஊழியர்களின் சம்பளம் கூட வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது எனவே இதைப் போன்ற நல்ல பெயருடைய நிறுவனம் கிங்பிஷர் திடீரென தகர்ந்து விடும் நமக்கு அவர்கள் சம்பளம் கூட கொடுக்க மாட்டார்கள் நாம் வேலை இழக்க நேரிடும் என்று ஒருவர் கூட அதை அதைப் பற்றி சிந்தித்து இருக்க மாட்டார் அவர்கள் பணிபுரிந்த காலம் எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட இப்படி ஆகும் என்று நினைக்காத ஒரு நிறுவனம் எப்படி நொடித்துப் போனது என்பது எல்லா ஊழியர்களின் நிரந்தர கேள்வியாக உள்ளது அவர்களுக்கான சம்பளத்தை கூட அவர்கள் பெறமாட்டார்கள் என்று நினைத்ததே இல்லை உதாரணமாக அவர்களில் யாராவது சந்தேகத்தை கொண்டிருந்தால் கூட அவர்கள் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையைப் படிப்பதற்காகச் சென்றிருப்பார்கள் மேலும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணப்புழக்க நிலையை அவர்கள் அறிந்து கொள்ளவும் முடிந்திருக்கும் அவை சம்பளத்தை கூட அவர்கள் பெறமாட்டார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை அவர்களின் வேலை ஆபத்தில் உள்ளது என்று உணர்ந்திருப்பார்கள் எனவே இதேபோல் எந்தவொரு நிறுவனமும் ஒட்டுமொத்த நிதி நடத்தை விரும்பத்தகாததாகத் தோன்றினால் அந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் விகிதங்களை கணக்கிட்டு பார்ப்பதாகும் நாம் இதை செய்ய முடியும் ஏனெனில் இருப்புநிலை குறிப்பு மிகவும் திறந்த ஆவணம் இருப்புநிலை குறிப்பு திறந்த ஆவணம் மட்டுமல்லாது அது ஒரு பொது ஆவணம் இது மறைக்கப்பட்ட ஆவணமாக இருக்க முடியாது அதை யாரும் மறைக்க முடியாது எனவே நீங்கள் ஒரு பணியாளராக இருக்கலாம் அல்லது ஒரு வங்கியாளராக கடன் வழங்குபவராக இருக்கலாம் இந்த விகிதங்களை எளிதில் கணக்கிட முடியும் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் இந்த விகிதங்களை சப்ளையர்கள் அல்லது சேவை கடன் வழங்குநர்கள் அல்லது கடன் வழங்குநர்களால் கணக்கிட முடியாது எந்தவொரு நிறுவனமும் நிதிக்கு சிசி தள்ளுபடி செய்யும்போது இந்த பணியை நிறுவனங்கள் செய்ய வேண்டும் இது அவர்கள் கையிலேயே விட வேண்டியது அவசியம் இந்த விகிதங்களை நீங்கள் கணக்கிட்டு மொத்த பணப்புழக்க பகுப்பாய்வை எங்களுக்கு வழங்குங்கள் என்று வங்கிகள் அவர்களிடம் கேட்க வேண்டும் அந்த நிறுவனங்கள் மொத்த பணப்புழக்க பகுப்பாய்வை அளிக்கும் பொழுது வங்கி ஊழியர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் அந்த பகுப்பாய்வை அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்பதை மட்டுமே பார்க்கிறார்கள் பின்னர் அவை இருப்புநிலைக் குறிப்புடன் பேலன்ஸ் ஷீட்டை ஒப்பிடப்பட்டு இரண்டு புள்ளிவிவரங்களும் சரியானது என்ற விவரங்கள் பெறவேண்டும் பின்னர் " நிறுவனம் நம்பகமானது பணப்புழக்க நிலை ஏற்றுக்கொள்ளத்தக்கது" என்பதை புரிந்து கொண்டு மேலும் கடன் விரிவாக்கத்துடன் முன்னேறலாம் என்று வங்கிகள் முடிவெடுக்கலாம் எனவே வங்கியாளர்களைப் பொறுத்தவரை நிறுவனங்கள் அதைச் செய்கின்றன பின்னர் இந்த பகுப்பாய்வைச் செய்தபின் ஆய்விற்காக வங்கிக்குச் செல்கிறார்கள் ஆனால் சப்ளையர்கள் உறவு அப்படிப் பட்டதல்ல சப்ளையர்கள் இடம்கூறும்போது நிறுவனங்கள் தன்னுடைய நிறுவனம் நிதி ரீதியாக சிறந்தது என்று கூறலாம் மேலும் எந்தவொரு சப்ளையரிடமிருந்தும் கடன் வாங்குமாறு கேட்கும் நிறுவனத்தை சார்ந்து இக் கணக்கிடல் அமைகிறது அவ்வாறான நிலையில் பெரிய சப்ளையர்கள் தங்கள் பணப்புழக்க பகுப்பாய்வைத் தாங்களே செய்து அல்லது பணப்புழக்க பகுப்பாய்வைச் செய்யும்படி கூறி இறுதியாக அந்த பகுப்பாய்வு செய்யப்பட்ட இருப்புநிலைக் குறிப்புடன் வாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த விகிதங்களின் விகிதத் தொகையைக் கணக்கிடுங்கள் பின்னர் அவற்றை பகுப்பாய்வு செய்வதைப் பார்ப்பார்கள் எனவே நீங்கள் மூலதன நிர்வாகத்தைச் செய்வது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணப்புழக்க நிலையை எவ்வாறு படிப்பது என்பதை பற்றி உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் இந்த 7 விகிதங்களை நீங்கள் கணக்கிட வேண்டும் குறிப்பாக இதன் மூலம் நிறுவனத்தின் நிதி நிலையை தெளிவாக சொல்ல முடியும் என்ற தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும் வெற்று நடப்பு விகிதத்தை நாம் நம்பக்கூடாது ஆகவே சரிசெய்யப்பட்ட தற்போதைய விகிதத்தை நாம் சரியாகக் கணக்கிட வேண்டும் இது எல்லாம் பணப்புழக்க நிலை மற்றும் ஒரு நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையைப் புரிந்துகொள்வது மற்றும் அதை எப்படி செய்வது என்பதில் நமக்கு உதவக்கூடிய சில விகிதங்களில் ஒன்றாகும் இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அது விண்டோ ட்ரெஸ்ஸிங் செய்கின்றன என்பதை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி